வணக்கம் செக்குர் சிஸ்டம் இன்ஜினியரிங்க்கான பாடத்திட்டத்தின் இந்த செயல் விளக்கத்திற்கு வரவேற்கிறோம் எனவே முந்தைய செயல் விளக்கத்தில் நாம் பார்த்தது என்னவென்றால் நாம் ஒரு பஃபரை ஓவர்ப்லொ செய்கிறோம் ஒரு பேலோடை இயக்க முடிந்தது ஒரு ஷெல்லை உருவாக்கினோம் நாம் குறிப்பிட்டது என்னவென்றால் தாக்குபவர் ஒரு குறிப்பிட்ட அப்பிளிகேஷனை அதை செயல்படுத்துவதில் இருந்து முறியடிக்க கட்டாயப்படுத்தும் அத்தகைய ஷெல்லை உருவாக்கினால் அந்த ஷெல்லில் இருந்து தாக்குபவரால் சாத்தியமானதை இயக்க முடியும் எனவே நாம் பார்த்த மற்ற வீடியோக்களில் நிலையான அமைப்புகளில் பல எதிர் நடவடிக்கைகள் செயல்படுத்தப்பட்டுள்ளன என்பதைக் கண்டோம் எனவே நாம் மூன்று வெவ்வேறு எதிர் நடவடிக்கைகளைப் பார்த்தோம் ஒன்று NX பிட் அல்லது WX அல்லது X பிட் இது அனைத்து இன்டெல் AMD ப்ரோசஸர்களிலும் பல மைக்ரோ கண்ட்ரோலர்களிலும் உள்ளது எனவே நாம் பார்த்தது என்னவென்றால் இந்த பிட் மெமரியில் ஒரு பேஜ் இயங்கக்கூடியது அல்லது எழுதக்கூடியது என்பதை உறுதி செய்யும் எனவே ஸ்டாக்கில் உள்ள எடுத்துக்காட்டு இந்த ஸ்டாக்கிலிருந்து நாம் குறியீட்டை இயக்க முடியாது என்பதை உறுதி செய்யும் நவீனகால சில கம்பைலர்களால் செயல்படுத்தப்படும் பிற எதிர் நடவடிக்கைகள் கேனரிகளைப் பயன்படுத்துகின்றன ஒவ்வொரு ஸ்டேக் ஃபிரேமிலும் இருக்கும் கேனரிகள் ஒரு பஃபரை ஓவர்ப்லொ ஆகிறது மற்றும் அந்த ஸ்டேக் ஃபிரேமைக் கடக்கிறது என்பதைக் கண்டுபிடிக்கும் மேலும் இது பங்க்ஷன் திரும்பும் போது பிடிபடும் மற்றும் செயல்படுத்துதல் தடுக்கப்படும் நாம் கவனித்த மூன்றாவது விஷயம் அட்ரஸ் ஸ்பெஸ் லேஅவுட் ரேண்டோம்மைசஷன் அல்லது ASLR இது ஒரு எதிர்முனையுடன் சாத்தியமானது என்னவென்றால் ஒரு ப்ரோக்ராமில் உள்ள பல்வேறு தொகுதிகளின் இருப்பிடங்கள் ஒவ்வொரு இயக்கத்திலும் சீரற்றதாக இருக்கும் ஆகையால் தாக்குபவரால் எங்கு சப்வெர்ஸன் நிகழ வேண்டும் எந்த இடத்திற்கு திரும்ப வேண்டும் என்பதைக் குறிப்பிட முடியாது வேறுவிதமாகக் கூறினால் தாக்குபவரால் பெலோடு இருக்கும் முகவரியை உண்மையில் அடையாளம் காண்பது கடினம் எனவே இந்த மூன்று எதிர்விளைவுகளை நிரூபிக்க பஃபர் ஓவர்ப்லொ குறித்து நாம் எடுத்த முந்தைய உதாரணத்தைப் பார்க்கிறோம் எனவே நாம் என்ன செய்கிறோம் என்றால் முந்தைய வீடியோவில் நாம் செய்த அதே உதாரணத்தை எடுத்துக்கொள்கிறோம் இது testcode c ஆகும் இது முந்தைய வீடியோவில் பார்த்தபடி இந்த இரண்டு பங்க்ஷன்களையும் உள்ளடக்கியது மற்றும் இந்த லோக்கல் பஃபரை ஓவர்ப்லொ செய்கிறது மற்றும் பாதிப்பைப் பயன்படுத்தி ஸ்ட்ரிங் கோப்பி ஒரு பேலோடை கட்டாயப்படுத்துகிறது இது இயக்க ஷெல்லை உருவாக்குகிறது எனவே இது மீண்டும் செயல்படுவதற்கான ஒரு உதாரணத்தைக் காண்போம் எனவே இதை முதலில் பின்வருமாறு செய்கிறோம் சரி பின்னர் இந்த அருகுமெண்ட்டை பயன்படுத்தி இந்த குறியீட்டை இயக்கலாம் எனவே நாம் இங்கு கடந்து செல்வது E3 பைல் ஆகும் இது நாம் இயக்க விரும்பும் ஷெல் குறியீட்டை உள்ளடக்கிய பேலோடை உள்ளடக்கியது இதை இயக்கும்போது நாம் பார்ப்பது என்னவென்றால் அது வெற்றிகரமாக ஒரு ஷெல்லை உருவாக்குகிறது எனவே இந்த நிரல் இயங்குகிறது ஏனெனில் நாம் அனைத்து எதிர் நடவடிக்கைகளையும் முடக்கியுள்ளோம் எனவே நாம் ASLR ஐ முடக்கியுள்ளோம் கேனரிகளை முடக்கியுள்ளோம் அதே போல் ஸ்டாக் பாதுகாப்பையும் முடக்கியுள்ளோம் எனவே நாம் என்ன செய்வோம் என்றால் இவை ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றாக இயக்குவோம் பின்னர் இந்த ஷெல் குறியீடு எவ்வாறு தடுக்கப்படுகிறது என்பதைப் பார்ப்போம் எனவே நாம் முதலில் பார்ப்பது கேனரிகள் தான் இப்போது கேனரி முன்னிருப்பாக கம்பைலரால் சேர்க்கப்படுகிறது முன்பு நாம் செய்தவை என்னவென்றால் இந்த கம்பைலர் பராமீட்டர் fno stack protectctor ஐ குறிப்பிட்டுள்ளோம் இது உண்மையில் கேனரிகளை முடக்கும் இப்போது என்ன நடக்கும் என்று பார்ப்போம் எனவே fno stack protector க்கு பதிலாக இதை நாம் f stack protector ஆக மாற்றுவோம் இது ஒவ்வொரு பங்க்ஷனிலும் கேனரிகள் இருக்கும்படி கட்டாயப்படுத்துகிறது எனவே நாம் மீண்டும் குறியீட்டை கம்பைல் செய்வோம் அது இப்போது பங்க்ஷன்களில் கேனரிகள் இருக்கும் வகையில் தொகுக்கப்பட்டுள்ளன எனவே இப்போது நாம் ஒரே பேலோடை கொடுத்து ஒரே இயங்கக்கூடியவற்றை இயக்கினால் நாம் பெறுவது என்னவென்றால் ஸ்டாக் மெஷின் கண்டறியப்படும் எனவே இங்கே என்ன நடந்தது என்றால் ஸ்டாக்கில் உள்ள ஒவ்வொரு பங்க்ஷனிலும் கேனரிகளைச் சேர்ப்பதன் காரணமாக strcpy காரணமாக பஃபர் ஓவர்ப்லொ கண்டறியப்பட்டு இந்த கேனரிகளால் பிடிக்கப்படுகிறது எனவே உண்மையில் சப்வெர்ஸன் நிகழும் முன் ப்ரோக்ராம் ஒரு ஸ்டாக் ஸ்மாஷிங் டிடெக்க்ஷனுட முடிவடைகிறது எனவே முடக்கப்பட்ட கேனரிகளை மீண்டும் சேர்த்து விஷயங்களை திரும்பப் பெறுவதற்கு அடுத்த அம்சத்தைப் பார்ப்போம் எனவே அடுத்ததாக நாம் பார்ப்பது WX அல்லது X பிட் இப்போது ஒவ்வொரு லினக்ஸ் கணினியிலும் முன்னிருப்பாக WX அல்லது X பிட் இயக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த z execstack மூலம் இந்த WX அல்லது X அமைப்பை முடக்குவதை முன்பு செய்தோம் எனவே நான் இந்த குறிப்பிட்ட கமாண்ட் லைன் பராமீட்டரை அகற்றி ப்ரோக்ராமை முன்பு போலவே தொகுத்து ப்ரோக்ராமை இயக்கினால் என்ன நடக்கிறது என்றால் செயல்படுத்துதலைத் தகர்த்தெறிந்து பேலோடை உருவாக்குவதற்குப் பதிலாக ஒரு செக்மென்ட்டேஷன் பிழையைப் பெறுகிறோம் காரணம் இந்த பேலோட் வெற்றிகரமாக பஃபரை ஓவர்ப்லொ செய்கிறது மேலும் இது ரிட்டர்ன் அட்ரெஸ்ஸை ஓவர்ப்லொ செய்து ரிட்டர்ன் அட்ரெஸ்ஸை மாற்றியமைக்கும் மற்றும் பங்க்ஷன் திரும்பும்போது அது ஸ்டாக்கிலிருந்து குறியீட்டை இயக்க முயற்சிக்கும் இப்போது இந்த குறிப்பிட்ட பங்க்ஷன் இயல்பாக இயங்க முடியாததாக இருப்பதால் ப்ரோசஸர் இதை ஒரு சட்டவிரோத செயலாக்கமாகக் கண்டறிந்து ப்ரோக்ராமில் விழுகிறது எனவே ப்ரோக்ராம் நிறுத்தப்படும் எனவே இதைத் திரும்பப் பெறுவோம் இந்த கமாண்ட் லைன் பராமீட்டரை மீண்டும் வைப்போம் இது ஸ்டாக் இயங்கக்கூடியதாக இருப்பதை உறுதிசெய்கிறோம் மேலும் ஸ்டாக்கிலிருந்து ஒரு பேலோடை இயக்க முடியும் எனவே நாம் அடிப்படையில் கேனரிகளை மட்டும் முடக்கவில்லை ஆனால் ஸ்டாக்கிலிருந்து செயல்படுத்துவதற்கான சரிபார்ப்பையும் முடக்குகிறோம் இந்த குறியீட்டை மீண்டும் இயக்குகிறோம் மேலும் இரண்டு எதிர் நடவடிக்கைகள் முடக்கப்பட்டிருப்பதால் ஸ்டாக்கைப் பெறுகிறோம் எனவே இப்போது ASLR என்ற இறுதி எதிர் நடவடிக்கையைப் பார்ப்போம் இப்போது லினக்ஸ் கணினிகளில் ASLR ரின் நிலையை இந்த directoryprocsys kernel randomize va space டைரக்டரியில் உள்ள இந்த randomize va space பைலில் இருந்து பெறலாம் இந்த பைலில் 0 இன் மதிப்பு இந்த கணினியில் ASLR முடக்கப்பட்டுள்ளது என்பதைக் குறிக்கிறது இந்த குறிப்பிட்ட கணினியில் ASLR ஐ தற்காலிகமாக செயல்படுத்த நாம் செய்ய வேண்டியது இந்த பைலின் உள்ளடக்கங்களை 1 2 அல்லது 3 ஆக மாற்ற வேண்டும் எனவே இந்த மதிப்பை 3 ஆக மாற்றுவோம் என்று சொல்லலாம் சூடோ வைக் குறிப்பிடுவதன் மூலம் அவ்வாறு செய்யலாம் ஏனெனில் பைல்லை மாற்றுவதற்கு சூடோ தேவைப்படுகிறது sudo sh c "echo 3" வெளியீட்டை proc sys kernel randomize va space திருப்பி விடுகிறது எனவே இந்த வழியில் நாம் randomize va space இன் மதிப்பை 0 முதல் 3 வரை மாற்றியுள்ளோம் எனவே அந்த குறிப்பிட்ட பைல்லின் உள்ளடக்கங்களை அச்சிடுவதன் மூலம் அது உண்மையில் மாறிவிட்டது என்பதை நாம் சரிபார்க்க முடியும் எனவே இப்போது நாம் இங்கு செய்திருப்பது நாம் ASLR ஐ இயக்கியுள்ளோம் எனவே இதை இயக்குவதன் மூலம் ப்ரோக்ராம் இன்னும் செயல்படுகிறதா என்று பார்ப்போம் எனவே நாம் அதே ப்ரோக்ராமை இயக்குவோம் அது தாக்குதலை வெற்றிகரமாக தடுத்திருப்பதைக் காண்கிறோம் எனவே ASLR இயக்கப்பட்டிருப்பதால் நாம் ஒரு செக்மென்ட்டேஷன் பிழையைப் பெறுகிறோம் 0xffffcf70 இருப்பிடத்திற்கு மேலெழுதப்பட்ட திரும்ப முகவரியில் இனி ஸ்டாக் இருக்காது என்பதே இதற்கு காரணம் சீரற்றமயமாக்கல் ஒவ்வொரு எக்சிகியூஷனின் போதும் ஸ்டாக்கின் இருப்பிடம் மாற்றப்படும் என்பதை உறுதி செய்யும் இது தாக்குதலைத் தடுக்கும்